எனவே நான் தெளிவுபடுத்துகிறேன் நான் உண்மையில் FDTD யை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற அடுத்த கேள்விக்கு இது நம்மை அழைத்துச் செல்கிறது எனவே மீண்டும் ஒரு டெபினிட் கேஸ் யை எடுத்துக்கொள்வோம் இது எனது பௌண்டரி நான் உங்களுக்கு ஒரு Yee செல்லை யை காட்டுகிறேன் எனவே அதை பெரிதாக்குங்கள் இது ஒரு சரியான பௌண்டரி எனவே இந்த பௌண்டரியை தாண்டி எதுவும் இல்லை மற்றும் நான் ஒரு எளிய 2D TM துருவப்படுத்தல் கேஸ் யை எடுத்துக்கொள்கிறேன் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் ஐடென்டிட்டிஸ் ல் நாம் பொருந்த வேண்டிய எலெக்ட்ரிக் பீல்ட் ல் எந்த காம்போனென்ட்ஸ்களை விதிக்க விரும்புகிறோம் இது பௌண்டரியில் உள்ள பீல்ட் Ey Ey என்பது பௌண்டரியில் கிடக்கும் மாறக்கூடிய ஒன்று எனவே நான் பௌண்டரி கண்டிஷன்ஸ் Ey யை சரி செய்ய வேண்டும் எனவே இதை FDTD இல் சரி செய்ய விரும்புகிறோம் எனவே நீங்கள் இப்போது அந்த சேலஞ்சு யை பார்க்கிறீர்கள் மாணவர் Ey டேன்ஜெண்ட் டு தி பௌண்டரி Ey டேன்ஜெண்ட் டு தி பௌண்டரி ஆனால் அது சரியான பௌண்டரியை நோக்கி ஒரு விமானம் ட்ராவல் செய்கிறது என்று இமேஜின் செய்து பாருங்கள் k வெக்டர் க்கு செங்குத்தாக இருக்கும் ஆனால் எலெக்ட்ரிக் பீல்ட் எங்கே இருந்தது எலெக்ட்ரிக் பீல்ட் நேர்மாறாக ஆக வலதுபுறம் உள்ளது இதை நீங்கள் எப்படி செய்வீர்கள் இதை என்னவென்று பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் இந்த கண்டிஷன்ஸ்யை இங்கே எந்த புள்ளி ல் திணிக்க முயற்சி செய்கிறீர்கள் ∂E∂x 1c∂E∂t Ey𝟢 எனவே ஒரு ஸ்பெஸ் டெரிவேட்டிவ் உள்ளது மற்றும் ஒரு டைம் டெரிவேட்டிவ் time derivative உள்ளது நான் ஸ்பெஸ் டெரிவேட்டிவ்வை எவ்வாறு கணக்கிடுவேன் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளால் நான் அதை செய்யலாமா எனவே ஒரு வாய்ப்பு என்னவென்றால் மைய வேறுபாட்டிற்கு பதிலாக பின்தங்கிய வித்தியாசத்தை நான் எடுக்க முடியும் மைய வேறுபாடு வலதுபுறம் சில மதிப்பையும் இடதுபுறத்தில் சில மதிப்பையும் டிபென்ட் செய்துள்ளது மற்றும் அந்த இரண்டையும் கழிக்கவும் இங்கே என்னால் அதைச் செய்ய முடியாது ஏனென்றால் இது டொமைனின் முடிவாகும் இதன் வலதுபுறம் எனக்கு எதுவும் இல்லை எனவே மைய வேறுபாட்டை என்னால் செய்ய முடியாது எனவே ஒரு வாய்ப்பு நான் ஸ்பெஸ்ல் பேக்வேர்டு டிஃபரென்ஸ் சை செய்கிறேன் சரியான நேரத்தில் மைய வேறுபாட்டை இன்னும் செய்ய முடியும் ஆனால் ஒரு பேக்வேர்டு டிஃபரென்ஸ் செயலைச் செய்வதன் தீமை என்ன பிழை பிழை அதிகரிக்கிறது இது இருப்பதால் இது அறிமுகப்படுத்தப் போகும் பௌண்டரி கண்டிஷன்ஸ் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளைச் செய்வதற்கான எனது அபூரண வழியின் மேல் உள்ள பிழை உங்களுக்கு மேலும் பிழை தரும் எனவே நான் பேக்வேர்டு டிஃபரென்ஸ் சை செய்ய முடியும் ஆனால் பிழை அதிகமாக உள்ளது எனவே நாம் இந்த மைய வேறுபாடுகளை பயன்படுத்தி சமரசம் செய்ய முடியும் ஆனால் என்னால் சென்டர் டிப்பேரென்ஸ் சை செய்ய முடியாது எதுவும் இல்லாததால் இதன் வலதுபுறத்தில் வேரியபெல் ஸ்டோர் இல்லை எல்லை எனவே நான் அதை சென்டர் டிப்பேரென்ஸ் சை பயன்படுத்துகிறேன் ஆனால் நான் இந்த அரை கலத்தை பௌண்டரி இல் உள்ளே திணிக்க செய்க்கிறேன் எடுத்துக்காட்டாக x z இன் இடத்தில் எனவே நான் இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ் தொழில்நுட்பரீதியாக திணிக்க போகிறேன் அது பௌண்டரியில் இருக்க வேண்டும் ஆனால் இதைச் செய்வதால் பேக்வேர்டு டிஃபரென்ஸ் ன் சிக்களை கொண்டுள்ளது எனவே இந்த எல்லை நிபந்தனையை கலத்தின் முடிவில் இருப்பதை விட கலத்தின் நடுவில் பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறேன் எனவே நான் மைய வேறுபாடுகளை இடது மற்றும் வலதுபுறத்தில் ஒரு மதிப்பைக் கொண்டு செய்ய முடியும் அதனால் இது ஒரு சமரச தீர்வாகும் இது உண்மையிலேயே நாம் விரும்பினால் இதைச் செய்ய வேண்டும் என்பது ஒரு கோல்டன் ரூல் அல்ல நீங்கள் பேக்வேர்டு டிஃபரென்ஸ் யை செய்ய முடியும் இரண்டிலும் சில பரிமாற்ற பிழை இருக்கும் நாம் Ey மதிப்பை அப்டேட் செய்ய வேண்டும் எனவே FDTD யில் இந்த முழு செயல்பாடும் எப்படி Ey ஐ நான் பௌண்டரியில் புதுப்பிக்கிறேன் எனவே நாம் அதை அடைய முயற்சிக்கிறோம் மாணவர் பின்தங்கியவர் எனவே நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்குச் சொல்வேன் எனவே dEy d x இது விண்ணப்பிக்கும் முதல் சொல் இதை நான் எவ்வாறு செயல்படுத்தலாம் எனவே பேக்வேர்டு டிஃபரென்ஸ் யை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ஏற்கனவே நான் மதிப்புகளுக்கு இடையில் உள்ள மைய வேறுபாட்டை மட்டுமே எடுக்க முடியும் எனவே இடதுபுறத்தில் Ey மற்றும் வலதுபுறத்தில் Ey இந்த இரண்டையும் கழிக்கவும் ஆனால் நான் செய்வது dEy d x என்பது சராசரியாக 2 இன்ஸ்டன்ஸ் க்கு மேல் எடுக்கப் போகிறேன் 2 இன்ஸ்டன்ஸ் எனவே நான் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகளால் கண்டுபிடிக்கப் போகிறேன் அந்த நேரத்தில் n இல் அல்ல ஆனால் n 1 ல் மற்றும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிழையை குறைப்பதற்கான சராசரி ஏனென்றால் நான் அதை பௌண்டரியியை செல்லின் நடுவில் இம்போஸ் செய்க்கிறேன் எனவே நான் அந்த பிழையை குறைக்க விரும்புகிறேன் நான் சராசரியாக எடுத்துக்கொள்கிறேன் எனவே அது இங்கே சராசரியாக போகிறது ∂Ey ∂ x 1 2 Ey n1i j1 2 Ey n1i 1 j1 2 Δx Ey ni j1 2 Ey ni 1 j1 2 Δx ∂Ey ∂ x 1 2 Ey n1i j1 2 Ey ni j1 2 Δt Ey n1i 1 j1 2 Ey ni 1 j1 2 Δt எனவே இதன் விளைவாக இங்கே செல்லின் நடுவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளும் இதுவும் மதிப்பீடு செய்யப்படுவதும் மிகவும் துல்லியமானது முதலாவது வெளிப்படையாக மற்றும் இரண்டாவது ஒரு நான் இங்கிருந்து எதையாவது சராசரியாக எடுத்துக்கொள்கிறேன் எனவே அதன் மேலும் பீல்ட் ன் நடுவில் துல்லியமானது எனவே நான் பயன்படுத்தும் இந்த சமரசத்தின் பொருள் இதுதான் சென்டர் டிப்பேரென்ஸ் நான் அதை ஒரு சென்டர் டிப்பேரென்ஸ் என்று விளக்குகிறேன் ஆனால் சராசரியாகச் செய்வதன் மூலம் அது பௌண்டரிக்குள் அரை கலத்தை இம்போஸ் செய்கிறது மாணவர் எனவே இரண்டாவது வரிசையில் சரியான நன்மை துல்லியமாக இருந்தது ஏனெனில் அதன் சென்டர் டிப்பேரென்ஸ் சரி எனவே இந்த பௌண்டரி கண்டிஷன்ஸ்க்கு Ey க்கு மாற்றாக இதை மாற்றுவோம் மேலும் செயல்படுத்தல் என்று அழைக்கும் எந்தவொரு வகையிலும் ஈகுவேஷன் அப்டேட் வரிசையை சரியாகப் பெற விரும்புகிறோம் எனவே நாங்கள் என்ன செய்வோம் மாணவர் இது ஒரு மைய வேறுபாடு இது ஒரு சென்டர் டிப்பேரென்ஸ் சென்டர் டிப்பேரென்ஸ்கள் h டிப்பேரென்ஸ்ல் இரண்டாவது வரிசையில் துல்லியமாக இருக்கும் ஒரு புள்ளிக்கு இடையில் நான் என்ன சொல்கிறேன் மற்றும் பார்ஃ வார்டு அல்லது பேக்வேர்டு டிஃபரென்ஸ் மட்டுமே முதல் வரிசையில் துல்லியமானது ஆரம்பத்தில் நாம் செய்த பிழையின் சக்தி இது வரையறுக்கப்பட்ட வேறுபாடு சரி எனவே இப்போது நாம் என்ன செய்வது இந்த எக்ஸ்பிரஷன் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்வோம் எனவே நான் இந்த பையனை அழைத்துச் சென்று இந்த நபரை இங்கேயே மாற்றுகிறேன் அது எனக்கு என்ன கொடுக்கும் அது எனக்கு சில அப்டேட் ஈகுவேஷன் யை சரியாக வழங்கும் இந்த பல்வேறு சொற்களிலிருந்து நான் அப்டேட் வேண்டிய சொல் என்ன இது நான் அப்டேட் செய்ய வேண்டிய சொல் இது எனக்குத் தெரியாது இது எனக்குத் தெரிந்த Ey எல்லாவற்றையும் குறிக்கிறது டொமைனுக்குள் எனது வழக்கமான FDTD புதுப்பிப்பு சமன்பாடு என்னிடம் உள்ளது நான் எந்த காலத்திற்கு இதைச் செய்கிறேன் என்பது இதுவரை எனக்கு அப்டேட் ஈகுவேஷன்னில் இல்லை பௌண்டரியில் வலதுபுறம் உள்ள Ey அதாவது Ey n1i j12 எனவே பெற மாற்று எனவே எனக்கு என்ன கிடைக்கும் எனவே எத்தனை 4 டெர்ம்ஸ் மற்றும் 4 டெர்ம்ஸ் 8 டெர்ம்ஸ் சரியானவை என்பதை நான் மிக எளிமையாக எழுதுவேன் எனவே முக்கியமானது என்னவாக இருக்கும் இடது புறத்தில் நீங்கள் விரும்பும் சொல்லை இடதுபுறமாக நகர்த்தவும் எனவே பைனல் எக்ஸ்பிரஷன் யை எழுதுவேன் எனவே என்ற காமா டேர்ம் நிறைய கான்ஸ்டன்ட் யை பிடிக்கிறது நான் பைனல் எக்ஸ்பிரஷன் யை எழுதிய பின்னர் இது என்னவென்று உங்களுக்குச் சொல்வேன் மாணவர் நாம் கருத்தில் கொள்ளும்போது குறிப்பு நேரம் 1345 நான் தேடுகிறேன் Eynij1 2 ஆமாம் அதுதான் எனக்கு வேண்டும் ஏனென்றால் அது guy on the boundary எல்லை γ 1 α1α α வழக்கமான கோரன்ட் பாராமீட்டர் Ey n1i j1 2 γEy ni j1 2 γEy n1i 1 j1 2 Ey ni 1 j1 2 எனவே இது ஸ்பேஸ் ல் மற்றும் நேரத்தில் பல்வேறு இடங்களில் Ey கள் அடிப்படையில் முற்றிலும் அப்டேட் செய்யப்பட்ட ஈகுவேஷன் ஆகும் எனவே இதைப் பெறுவதற்கு எனக்கு இங்கே அதே புள்ளி எனக்கு தேவை எனவே விண்வெளியில் இதே புள்ளி உள்ளது முந்தைய நேரத்தில் பௌண்டரியில் எலெக்ட்ரிக் பீல்ட் எனக்கு தேவை தற்போதைய டைம் டிஃபரென்ஸ் ல் அப்டேட் செய்வதற்க்கான ப்ரெசென்ட் டிஃபரென்ஸ் இந்த இரண்டு பேரும் n மற்றும் n 1 சரி எனவே இதை நாம் எவ்வாறு அப்டேட் செய்ய முடியும் இப்போது இங்கே கொஞ்சம் தந்திரம் இருக்கிறது அதாவது நான் கொஞ்சம் இந்த நபரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய நேரத்தில் எனக்குத் தெரிந்தால் மட்டுமே நான் அப்டேட் ஈகுவேஷன் யை எதிர்காலத்தில் பயன்படுத்த முடியும் இந்த எனவே இந்த சிக்கலில் இருந்து வெளியேறுவதற்கான வழி என்ன எப்படி நான் ஆரம்பத்தில் அதை அறிவேன் மாணவர் பிரச்சனை என்னவென்றால் சில நேரங்களில் பௌண்டரியில் பிஎல்ட் யை பெறுவதற்கு நான் தேவை ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ட் ல் பௌண்டரியில் உள்ள பிஎல்ட்ன் மதிப்பை அறிந்து கொள்ளுங்கள் எனவே சிமுலேஷன் னின் ஆரம்பத்தில் முதல் இடம் நான் அதை எப்படி அறிவேன் அது என்னவென்று எனக்குத் தெரியும் 0 சரி எனவே பொதுவாக என்ன நடந்தது என்பது இது எனது கம்பூயூடேஷனல் டொமைன் என்று சொல்லலாம் இது சில ஆண்டெனா பொருள் புலங்கள் எதுவும் எட்டவில்லை எல்லையில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம் t 0 நேரத்தில் எனவே பிஎல்ட் மெதுவாக பொருளைத் தாக்கி அதன் பின் வெளிப்புறமாக பயணம் எனவே அந்த நேரத்தில் t 0 மிகவும் பாதுகாப்பாக நான் Ey களை பௌண்டரியில் சமமாக அமைக்க முடியும் 0 வலதுபுறம் எனவே E0y 0 ஐ அமைக்கவும் மாணவர் புலத்தில் ஆரம்ப நிலைமைகள் நான் 0 ஆக அமைக்கலாம் மாணவர் வேறு எதையாவது அமைக்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருந்தால் அது ஒரு பொதுவான வழியாகும் நீங்கள் அதை செய்ய முடியும் ஆனால் நான் எனது மூலத்தை t 0 நேரத்தில் இயக்கினால் நிச்சயமாக தாக்கல் செய்யப்படும் எங்கும் சென்றடையவில்லை எல்லாம் 0 சரியாக இருக்கும் மாணவர் ஆம் எனவே உண்மையில் நீங்கள் இந்த கணக்கீடுகளைச் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் ஃ பில்ட் வேல்யூஸ் சேமிக்க முடியும் எந்த திசையிலும் வெளிப்புறம் பயணிப்பதை நீங்கள் மிகவும் அழகாகக் காணலாம் எனவே நீங்கள் பல சிதறல்கள் நடப்பதைக் காணலாம் பின்னர் இறுதியாக ஒரு நிலையான நிலை மதிப்பை அடைகிறது உங்கள் FEM மற்றும் இன்டெக்ரல் ஈகுவேஷன் ல் நீங்கள் அந்த அழகைப் பார்க்க முடியாது ஸ்டெடி ஸ்டேட் தீர்வு மற்றும் இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நியாயமானதாகும் எனவே உங்களது அபிசார்பிங் பௌண்டரி கண்டிஷன்ஸ் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதுதான் நாங்கள் பார்த்தது அவற்றை FDTD இல் செயல்படுத்தவும் அதற்காக எங்கள் ஆரம்ப நிலைமைகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் சரி எனவே இது தெளிவாக இருந்தால் இந்த தொகுதியில் நான் மிகவும் எளிமையான ஒன்றைக் குறிப்பிடுவேன் என்று முடிவு செய்ய வேண்டும் உயர் வரிசையில் உங்கள் பௌண்டரி கண்டிஷன்ஸ்யை துல்லியமாக்குவதற்கான வழி எனவே என்ன இருந்தது நாம் முதலில் விதித்த பௌண்டரி கண்டிஷன்ஸ் இது இப்போது ABC 1 வது ஆர்டர் ∂E∂x 1c∂E∂t Ey𝟢 ரிபிலக்ஷன் ஒரு ஆங்கிள் ல் மட்டுமல்ல இரண்டு ஆங்கிள் ளிலும் 0 க்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த வெளிப்பாட்டைக் கொண்டு விளையாடுவதே முக்கியம் இதுதான் நான் இம்போஸ் செய்கிறேன் எனவே நான் இந்த இரண்டையும் பொதுமைப்படுத்துகிறேன் நான் வெளிப்பாட்டை எழுதுவேன் பின்னர் இது ஏன் சரியானது என்று வேலை செய்யலாம் ஒரு வெளிப்பாடு மற்றும் மற்றொரு அதன் 2 வது வரிசையில் இருந்து அவை இது போன்ற இரண்டு சொற்களாக இருக்க வேண்டும் ∂∂x cos θ1c∂∂t∂∂x cos θ2c∂∂tEy 0 எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் இதை உண்மையில் செயல்படுத்தப் போவதில்லை ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் உயர் நிலை யோசனை எனவே இதை நீங்கள் வைத்தால் நாங்கள் செய்த அதே அனாலிசிஸ் யை நீங்கள் செய்யுங்கள் சில நான் நார்மல் டைரக்க்ஷன் ல் பயணித்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதைப் ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் யை கணக்கிடுங்கள் கண்டுபிடிப்பது என்னவென்றால் நான் இங்கே θ1 vs θ2 க்கு எதிராக ரிபிலக்ஷன் கோஏபிசியன்ட் யை பிளாட் செய்தால் இங்கே நடப்பது என்னவென்றால் இது போன்ற பூஜ்யங்களை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இவை ஹிக்டன் பௌண்டரி கண்டிஷன்ஸ் என்று விஞ்ஞானி ஆல் அழைக்கப்படுகின்றன எனவே இது உயர் ஒழுங்கு பற்றிய எங்கள் விவாதங்களை முடிக்கிறது 1 வது வரிசை ABC க்களை எவ்வாறு செயல்படுத்துவது மற்றும் உயர் வரிசையில் எதிர்பார்ப்பது பற்றிய உயர் மட்ட யோசனை